அதைத்தான் நான் இங்கு செய்துள்ளேன் எனவே முதல் சொற்கூற்றில் இன்சிடென்ட் பீல்ட் இருந்தது இரண்டாவது சொற்கூற்றில் இன்சிடென்ட் பீல்ட் இல்லை இப்போது இந்த சிக்கலை தீர்க்க நாங்கள் ஆர்வமாக உள்ளோம் ஒட்டுமொத்தமாக நமது நோக்கம் என்ன எனக்கு எல்லா இடங்களிலும் பீல்ட் வேண்டும் எல்லா இடங்களிலும் பீல்டை கண்டுபிடிக்க வேண்டும் மாணவர் இந்த சொற்கூற்றை நான் இங்கே தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே ∇1மற்றும் 1 சரி நான் கணக்கிட்ட சில முயற்சிகளின் மூலம் g1 மற்றும் ∇g1 என்று யூகித்தேன் தற்சமயம் நாம் அதை அப்படியே விட்டுவிடுவோம் எனவே நான் இந்த சமன்பாடுகளை தீர்க்க வேண்டும் இந்த சமன்பாடுகளுக்கு நான் விடைகாண்கிறேன் இந்த சமன்பாடுகளை நான் தீர்த்தவுடன் எல்லா இடங்களிலும் நான் எவ்வாறு பீல்டை கண்டுபிடிப்பேன் இந்த சமன்பாடுகள் எனக்கு எல்லா இடங்களிலும் பீல்ட் இருப்பதை கண்டுபிடிக்க முடியுமா மாணவர் ஆம் பௌண்டரி எங்கே இருக்கிறது 1 மற்றும்2 தன்னிச்சையான இடத்தில் அது அங்கே இருக்கிறதா அல்லது பௌண்டரியில் மட்டுமே இருக்கிறதா மாணவர் பௌண்டரி இது பௌண்டரியில் மட்டுமே உள்ளது எனவே இந்த சமன்பாட்டிற்கு விடைகாண்போம் இது நமக்கு எவ்வாறு உதவும் புரிகிறதா ஒருவேளை எனக்குத்தெரிந்த நல்ல கணிதத்தின் துணைகொண்டு இந்த சமன்பாட்டிற்கு விடைகாணலாம் ஆனால் அதன் பின்னர் எனது நோக்கம் அடையப்பட்டதா எல்லா இடங்களிலும் பீல்டை கண்டுபிடிப்பதே எனது நோக்கம் நாம் துவக்கத்தில் பார்த்த கனதொகையீட்டை நாம் திரும்பப்பார்ப்போம் அங்கே நாம் ஒரு வயரில் எவ்வாறு மின் வினியோகம் ஆகிறது என்பதை பார்த்தோம் நாம் முதலில் அங்கு என்ன செய்தோம் நாங்கள் முதலில் மின்னூட்டு அடர்த்தி ரோவைக் கண்டுபிடித்தோம் பின்னர் அதை மாற்றீடு செய்து அந்த பீல்டை கண்டுபிடித்தோம் எனவே இந்த இரண்டு சமன்பாடுகளை எழுதுவதற்கு எந்த கோட்பாடுகள் பயன்படுத்தப்படும் என்பது உங்களுக்கு ஒரு சாடைகுறிப்பாகும் நாம் இரண்டு கோட்பாடுகளைப் பற்றி விவாதிப்போம் ஒன்று ஹ்யூஜனின்Huygen's கொள்கை இரண்டாவது எக்ஸ்டிங்க்ஷன் தேற்றம் இந்த இரண்டு சமன்பாடுகளில் எது மாணவர்எக்ஸ்டிங்க்ஷன் எக்ஸ்டிங்க்ஷன்தேற்றம் எனவே நாம் எதைப் பயன்படுத்தவில்லை மாணவர் ஹுய்கென் Huygen ஹ்யூஜென்ஸ்Huygen's தேற்றத்தை நாம் பயன்படுத்தவில்லை எக்ஸ்டிங்க்ஷன் தேற்றத்தை மட்டுமே எழுதியுள்ளோம் எனவே இங்கே உள்ள எக்ஸ்பிரஷனிற்கு மீண்டும் செல்வோம் நான் கீழே குறிப்பிட்டுள்ள இரண்டு சமன்பாடுகளை மட்டும் பயன்படுத்துகிறேன்எல்லா இடங்களிலும் 1 மற்றும் ∇1புலத்தைக் கண்டுபிடிப்பீர்களா மாணவர் ஹ்யூஜென்ஸ் Huygen's கொள்கை நான் எப்படி கண்டுபிடிப்பேன் ஹ்யூஜென்ஸ் Huygen'sகொள்கையை சரியாகப் பயன்படுத்துங்கள் ஏனென்றால் நான் இந்த பையனையும் இந்த பையனையும் மதிப்பீடு செய்கிறேன் நான் இந்த தேற்றத்தை பயன்படுத்துவதன் மூலம்1 மற்றும் 2 எல்லா இடங்களிலும் இருப்பதாய் அறிகிறோம் எனவே எப்போதும் ஒரு இன்டெகிரல் ஈக்குவேஷன்ஸ்களில் இரண்டு படி செயல்முறை உள்ளது முதலில் ஒரு இடைநிலை வெறியபிலை மதிப்பிடுங்கள் அந்த சமயத்தில் இது கம்பியில் சார்ஜ் டென்சிட்டி அடர்த்தியாக இருந்தது இது பௌண்டரியில் 1∇12∇2ஆக இருந்தது பின்னர் நான் இதை ஹ்யூஜென்ஸ்Huygen's கொள்கையில் மாற்றீடுசெய்து பீல்டை எல்லா இடங்களிலும் பெற முடியும் எனவே இந்த முக்கியமான விசயத்தை நீங்கள் எப்போதும் மனதில் வைத்திருக்க வேண்டும் எனக்குத்தெரிந்தவரையில் இது தான் நாம் பின்பற்றவேண்டிய சிறந்த உக்தியாக இருக்க முடியும் இல்லையென்றால் நாம் கணிதத்தில் எளிதாக தவறிழைத்துவிடுவோம் ஆகவே இது தான் நான் முன்பே மேற்கூறிய எக்ஸ்டிங்க்ஷன் தேற்றமாகும் இப்பொழுது நான் உங்களிடம் ஒன்று கேட்கிறேன் இந்த இரண்டு சமன்பாடுகளில் எத்தனை வேரியபிள்கள் உள்ளன எனக்கு எதுவெல்லாம் இங்கே தெரியாது மாணவர் ஃபை 1 பை 1 எனக்கு 1 தெரியாது வேறு எதாவது மாணவர் 2 2 வேறு ஏதாவது மாணவர் கிரேடு பை எனக்கு தெரியாது ∇1·n மற்றும் ∇2 ஆகவே எனக்கு 1தெரியுமென்பதால் ∇1 கணக்கிட முடியுமென்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் உண்மையில் அவ்வாறு நடக்கப்பபோவதில்லை ஏனென்றால் நாம் முன்பே யூகித்தபடி இந்த சமன்பாடுகளில் ∇ϕ இல்லை வெறும் ϕ மட்டும் தான் உள்ளது ஒரு சமன்பாட்டில் ஒரு அன்னோன் வேரியபிள் இருந்தால் அதற்கு விடை காண ஒரு வழிமுறையை முன்பே பார்த்திருந்தோம் அது என்ன முறை தனித்தனியாக மதிப்பிடுவதும் தீர்ப்பதும் உங்களுக்கு ஃபைϕ யை சரியாகக் கொடுக்கும் ஆனால் அது உங்களுக்கு எந்த வடிவத்தில் கொடுத்தது பகுப்பாய்வு வடிவத்திலா அல்லது எண் வடிவத்திலா மாணவர் எண் வடிவத்தில் அதிலிருந்து உங்களுக்கு எண்களின் கொத்து வழங்கப்படுகிறது நீங்கள் எவ்வாறு துல்லியமாக கிராட் பையை பெறுவீர்கள் நீங்கள் சரியாகப் பெற மாட்டீர்கள் எனவே ∇1·n உண்மையில் உங்கள் இரண்டாவதுவேரியபிள் போல் தெரிகிறது நான் ஒன்றை மற்றொன்றிலிருந்து பெற முடியும் அது எனக்கு 1 கிடைத்தால் உண்மையாக இருக்கும் அதன் பின் நான் கிரெடியண்டை ஐ பெறமுடியும் ஆனால் பங்ஷனை ஐ பெறமுடியாது ஆகவே அங்கே நான்கு வேரியபிள்கள் இருப்பதாக தெரிகிறது மற்றும் எத்தனை சமன்பாடுகள் உள்ளன மாணவர்இரண்டு இரண்டு சமன்பாடுகள் எனவே சில கணக்கு இங்கே சரியாக இல்லை என்று தோன்றுகிறது இரண்டு சமன்பாடுகளிலிருந்து 4 வேரியபிள்கள்களை என்னால் தீர்க்க முடியாது ஆனால் நான் என்ன சொல்கிறேனோ அதை வைத்திருக்கிறேன் எனவே இதுவரை நான் பௌண்டரி நிபந்தனைகளை சரியாக பயன்படுத்தவில்லை எனவே மின்காந்தத்தில் நாம் படித்த எல்லை நிபந்தனைகள் யாவை எளிய பௌண்டரி நிபந்தனைகள் மாணவர்இ டாண்ஜென்டிஷியல் டாண்ஜென்டிஷியல் மின் புலங்கள் பாதுகாக்கப்படுகின்றன தூய்மையான மேற்பரப்பு கரெண்ட் இல்லாத வரை டாண்ஜென்டிஷியல் எச் புலங்கள் பாதுகாக்கப்படுகின்றன இந்த சிக்கலில் தூய்மையான மேற்பரப்பு கரெண்ட் எதுவும் இல்லை ஏனென்றால் இது ஒரு தூய உலோக பொருள் குறிப்பு நேரம்0526 என்று நான் சொல்லவில்லை சில டைஎலெக்ட்ரிக் பொருளை நீங்கள் அறிவீர்கள் ஒரு மர துண்டு போல அல்லது வேறேதேனும் ஒன்று எனவே பிசிக்கலி எந்த மேற்பரப்பு கரெண்ட் களும் இல்லை அதனால் Etan1 Etan2 நாம் அதை எழுதுவோம் இரண்டாவது சமன்பாடு இரண்டாவது boundary நிபந்தனைகள் இரண்டு பௌண்டரி கட்டுப்பாடுகள் ஆகும் மாணவர் ஐயா மாணவர் நாம் இந்த சிதறிய பீல்டை ஆப்ஜெக்ட் வாலுயும் வி 2 விலிருந்து வந்ததாக கருதலாமா மாணவர் அப்படியென்றால் அது தன்னைத்தானே ஊடுருவுவதில்லை இல்லை அது நிச்சயமாக ஊடுருவுகிறது அதன் டைஎலெக்ட்ரிக் பொருளை ஊடுருவுகிறது அதற்கு சில அனுமதி உண்டு எனவே இன்சிடென்ட் பீல்ட் பொருளின் உள்ளே செல்லும் அதில் சில மேற்பரப்பில் சிதறடிக்கப்படும் அதில் சில உள்ளே சென்று மீண்டும் தோன்றும் எனவே இது முற்றிலும் சிக்கலான நிலைமை எனவேஎன்னிடம் ஒரு சரியான மெட்டாலிக் பொருள் இருந்தால்பீல்ட் மட்டுமே பவுன்ஸ் ஆகும்இது ஒரு சிறப்பு நிகழ்வு இந்த எப்சிலோனின் கடத்துத்திறனை நான் முடிவிலிக்குச் செய்தால் அந்த உறவை நான் ஒரு ஊடுருவமுடியாத பொருளாக மாற்றுவேன் ஆனால் இப்போது நான் அதை ஊடுருவக்கூடிய பொருளாக எடுத்துக்கொள்கிறேன் மாணவர் இது ஒரு டைஎலெக்ட்ரிக் இது ஒரு டைஎலெக்ட்ரிக் இது ஒரு ரியல் பகுதி அல்லது இமாஜினரி பகுதியைக் கொண்டுள்ளது எனவே இந்த சமன்பாடுகளில் முதல் பகுதியை எடுத்துக்கொள்வோம் எனவே இதை நான் மீண்டும் இங்கே வரைய வேண்டும் இது V2 மற்றும் இது கரெண்ட் சோர்ஸ் ஆகியவை இங்கே உள்ளதுஎனவே நான் செய்த அனுமானங்களில் என்ன இருந்தது நான் என்ன போலரைசேஷன் வேலை செய்துகொண்டிருக்கிறேன் மாணவர் டி M போலரைசேஷன் இந்த சமயத்தில் மின்சார புலம் என்ன மாணவர் Ez மட்டுமே சரி எனவே E உண்மையில் Ezzஆகும் மேலும் நாம் உருவாக்கிய குறியீட்டை பை என்ற குறியீட்டால் அழைத்தோம் அது எல்லா இடங்களிலும் நான்விடைகாணும் வெறியபில் எனவே இது டூ டி சிக்கலாக இருப்பதை நினைவில் கொள்ளுங்கள் இந்த பொருள் இசட் பரிமாணத்தில எல்லையற்றதாக நீண்டுள்ளது எனவே நான் இங்கே ஒரு புள்ளியையும் இங்கே ஒரு புள்ளியையும் இங்கு எடுத்துக்கொண்டால்இந்தப்புள்ளியை நான் நகர்த்தி முடிந்தவரை மேற்பரப்புக்கு அருகில் நகர்த்த முயற்சிக்கிறேன் என்னால் முடிந்தவரை நகரும்போது அதாவது செர்வீசுக்கு மிக அருகில் நகரும்போது என்னால் பௌண்டரி கண்டிஷன் என்ன என்பதை கேட்க முடியும் எனவே Etan1 ஐப் பொறுத்தவரை எல்லை நிபந்தனை என்னவாக இருக்கும் ஆம் பௌண்டரி யில் Etan1 Etan2 பற்றி நீங்கள் என்ன சொல்ல முடியும் எந்த திசையில் மின்சார புலம் இசட் உடன் மட்டுமே உள்ளது இந்த இசட் ஆக்ஸிஸ் வெக்டர் இந்த மேற்பரப்பில் தொடுகின்றது என்பது உங்களுக்குத் தெரியுமா சரி ஏனென்றால் இந்த ஆப்ஜெக்ட் இந்த பிலேனிலிருந்து முடிவில்லாமல் வெளியே நீண்டுள்ளது எனவேஎந்த புள்ளியும் இசட் ஆக்ஸிஸ்க்கு இணையான எந்த டேன்ஜெண்ஷியல் யும் மேற்பரப்புக்கு உறுதியானது எனவே இந்த சமன்பாடு எதற்கு மாறுகிறது மாணவர் Ez ϕ1 ϕ1r′ ϕ2r′ மற்றும் இந்த இன்டெகிரல் நான் செய்யும் இடம் எஸ் எனவேநான் இப்போது எத்தனை வேரியபிள் களை சொல்ல முடியும் எனவே இவை இரண்டும் ஒடுக்கப்பட்டுள்ளன இதை நான் சில பை ஆர் பிரைம் phi r prime சமமாக அழைக்க முடியும் ஆனால் எஸ் இல் மட்டுமே அவ்வாறு செய்ய முடியும் வேறு எங்கும் முடியாது எனவே இங்கிருந்து நான் ஒரு வேரியபிள் லில் ஒன்றிணைத்துள்ளேன் எனவே இப்போது எனக்கு மூன்று வேரியபிள் கள் இரண்டு சமன்பாடுகள் உள்ளன இந்த பகுதி தெளிவாக உள்ளது எனவே நீங்கள் இப்போது யூகித்திருப்பீர்கள் மேலும் அடுத்த சமன்பாடு மேலும் வ்வேறியபிள்களை குறைக்க உதவும் எனவே இப்போது அதைப் பார்ப்போம் இரண்டாவது பௌண்டரி கண்டிஷன் Htan1Htan2ஆக இருக்கப்போகிறது இப்போது இது கொஞ்சம் தந்திரமாக இருக்கும் இப்போது காந்தப்புலத்தை எவ்வாறு பெறுவது நான் காந்தப்புலத்தின் டேன்ஜெண்ஷியல் காம்பொனன்ட்டிற்கு செல்வதற்கு முன் நான் முதலில் காந்தப்புலத்திற்கு ஒரு வெளிப்பாட்டைப் பெற வேண்டும் பின்னர் அதன் நார்மல் அல்லது டேன்ஜெண்ஷியல் காம்பொனன்ட்களை சரியாக எடுக்க வேண்டும் எனவே நான் சொல்லும் டேன்ஜெண்ஷியல் புலத்தை எவ்வாறு பெறுவது காந்தப்புலத்தை எவ்வாறு பெறுவது மாணவர் ∇ × E எனவே எங்களிடம் ∇×E dBdt jωμH உள்ளது இது எனது மேக்ஸ்வெல்லின் சமன்பாடு சரி எனவே எனக்குத E தெரிந்தால் நான் Hஐ சரியாகப் பெற முடியும் எனவே H ஐ சரியான முறையில் வெளிப்படுத்த முடியும் எனவே இதை இங்கே எழுதுவோம் எனக்குxyz சரி E இன் கூறுகள் யாவை மற்றும் ϕ என்பது r என்பதன் function ஆக இருக்கப்போகிறது இது x y இன் பங்க்ஷனாக ஆக zகு அல்ல எனவே எந்த காம்பொனன்ட் இங்கே தாக்குப்பிடிக்கும் நாம் இப்போது x காம்பொனன்ட்டை பார்ப்போம் எனவே x காம்பொனன்ட்டானது ∂ϕ∂y Y கூறு ∂ϕ x மற்றும் z காம்பொனன்ட்டானது 0 ஆக இருக்கும் ஆச்சரியப்படுவதற்கில்லை நான் z திசையில் ஒரு வெக்டாருடன் தொடங்கினேன் அதன் x y பிளேனில் எனக்கு சிலவற்றை கொடுத்தது எனவே இது எனது சமன்பாடு எனவே H இங்கிருந்து என்ன செய்யும் என்று நான் சொல்ல முடியும் H வெறுமனே இருக்கும் எனவே எனக்கு H j ωμ0 ∂ϕ ∂y ∂ϕ ∂x 0 எனவே படி 1 இல் எனக்கு காந்தப்புலம் பிளேனில் கிடைத்தது அடுத்து எனக்கு என்ன தேவை நான் டேன்ஜெண்ட்ஷியல் கூறுகளை செயல்படுத்த விரும்புகிறேன் மேற்பரப்பு பற்றி எனக்கு என்ன தெரியும் மேற்பரப்பில் எனக்கு என்ன கொடுக்கப்பட்டுள்ளது மாணவர் நார்மல் வெக்டர் நார்மல் வெக்டர் எனவே நார்மல் வெக்டர் எனக்குத் தெரியும் என்று வைத்துக் கொள்ளுங்கள் எனவே நான்H ஐ Htan Hnormalஎன்று எழுதலாம் ஒரு நார்மல் காம்பொனன்ட் மற்றும் ஒரு டேன்ஜெண்ட்ஷியல் காம்பொனன்ட் ஆகியவற்றின் அடிப்படையில் பிலேனில் உள்ள எந்த வெக்டரையும் என்னால் உடைக்க முடியும் நான் அதை செய்ய முடியும் எனவே இதுடேன்ஜெண்ட்ஷியல் திசையில் இருக்கும் Htan நான் அதை Htotal Hnormalஎன எழுத முடியும் பீல்டின் நார்மல் காம்பொனன்ட்களை எவ்வாறு எழுதுவது நாம் இப்பொழுது n ஓடு சேர்த்து H இற்கு டாட் புரொடக்ட் எடுப்போம் ஆதலால் இதை H−H·nn என்று எழுதலாம் எனவே எனவே இந்த டேர்மை தான் நாம் பௌண்டரியில் புகுத்த வேண்டும் இது கொஞ்சம் சிக்கலானதாகத் தோன்றுகிறது ஆனால் நான் செய்ததெல்லாம் நான் டேன்ஜெண்ஷியல் பீல்டை காந்த புலத்திலிருந்தும் மேற்பரப்புக்கு இயல்பானதையும் பிரித்தெடுத்தேன் இதை இப்போது கணக்கிட முயற்சிப்போம் எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் இதை நாம் இங்கே சப்ஸ்டிடுட் செய்யலாம் எனவே இது என்னவாக இருக்கும் எனவே நார்மல் வெக்டர் nxny0 என மேலும் எழுதுவோம் எனவே இந்த jω0ஐ வெளியில் பொதுவானதாக வைத்திருக்கலாம் இங்கே முதல் கூறு எனவே அது என்னவாக இருக்கும் எனவே இந்த டேர்மை இங்கே எடுத்துக்கொள்வேன் இது எனக்கு ∂ϕ∂yH·n n ஐ கொடுக்கப்போகிறது எனவே முதலில் H· n ஐ எழுதுவோம் எனவே H ·n எனக்கு jω0 கொடுக்கப் போகிறது வேறு என்ன H·n என்றால் என்ன இதுHஇன் டாட் புரொடக்ட் ஆகும் இது இங்கே உள்ளது மற்றும் n இங்கே உள்ளது எனவே x கூறு x ஆல் பெருக்கப்படுகிறது y கூறு y மற்றும் 0 ஆல் பெருக்கப்படுகிறது இது 0 எனவே இது ஒரு ஸ்கேலார் இது எனது H·n H·n nx∂ϕ∂y−ny∂ϕ∂x நான் இப்போது இந்த ஸ்கேலாரை எடுத்துக்கொண்டு n திசையில் ப்ரோஜெக்ட் செய்கிறேன் இதுவரை என்னுடன் எல்லாமே உள்ளது எனவே இங்கே அதே காம்பொனன்ட் nx மற்றும் ny யுடன் பெருக்கப்படும் எனவே நான் இங்கே nx பகுதியை எழுதும்போது மொத்த Htan இன் x காம்பொனன்ட் இங்கே எனக்கு என்ன கிடைக்கும் எனவே இது H இல்லிருந்து கிடைக்கும் ∂ϕ∂x−nxnx∂ϕ∂y−ny∂ϕ∂x இது Xகாம்பொனன்ட் y காம்பொனன்ட் எனக்கு −∂ϕ∂x−nynx∂ϕ∂y−ny∂ϕ∂x ஐ கொடுக்கும் எதிர்பார்த்தது போலவே x காம்பொனன்ட் மற்றும் y காம்பொனன்ட் ஆகியவற்றை கொண்டு z காம்பொனன்ட் அல்லாத ஒரு வெக்டார் எனக்கு கிடைத்தது அதைத்தான் நாமும் எதிர்ப்பார்த்தோம் ஆகவே தான் நான் எப்பொழுதுமே n என எழுதி வருகிறேன் அதாவது அதன் யூனிட் வெக்டார் ஆக இது எனக்கு என்ன சொல்ல வருகிறது அதாவது எந்த உறவிலும் nx2nx2 1 ஆகும் அதாவதுஇந்த இரண்டு டெர்ம்களையும் இங்கே பாருங்கள் எப்படியாவது இவைகளை 1 nx2 என்று இணைக்கலாம் அதனால் அது ny2 ஆகிறது மற்ற கூறுகளை பற்றி என்ன HtanH H மாணவர் அய்யா கழித்தல் மற்றும் இது மைனஸ் சரியாக இருக்கும் மற்றும் nxny சொல் இருக்கும் மீண்டும் இங்கே மிகவும் நேரடியானதாகத் தெரியவில்லை நான் பொதுவான ஒன்றை எடுத்துக் கொள்ளலாமா இதைப் பார்க்க முடியுமா முதல் சொற்கூற்றில் இரண்டு சொற்களிலும் ஒரு ny உள்ளது இரண்டாவது சொற்கூற்றில் இரண்டு டெர்மிலும் சரியான ஒரு nx உள்ளது ∇ϕ ·n என்றால் என்ன என்று நான் உங்களிடம் கேட்டால் நீங்கள் என்ன எழுதுவீர்கள் இதை இங்கே எழுதுவோம் ∇ϕ ·n இதை நீங்கள் nx∂ϕ∂x ny∂ϕ∂y என எழுதுவீர்கள் இந்த வெளிப்பாட்டில் நான் எங்கும் அந்த வார்த்தையை கவனிக்கிறேனா அது சரிதான் அதன் HtanH−H·nnny∇ϕ·n−nx∇ϕ·n 0 பைனல் மேனிபுலேஷன் எப்படி இருக்கும் ஏதோ ஒன்று பொதுவாக உள்ளது இது ∇ϕ·n இது டாட் பிராடக்ட் போல இருக்கிறதா இது ஒருடாட் பிராடக்ட் அல்ல என்று நினைக்கிறேன் ஒரு tan உள்ளது எனவே n என்பது nxny0 என்றால் டேன்ஜென்ஷியல் பீல்ட் பற்றி நான் என்ன சொல்ல முடியும் மாணவர் கழித்தல் nynx0 இது ஒரு டேன்ஜென்ஷியல் பீல்ட் ஏனெனில் இதன் டாட் பிராடக்ட் ஐ பாருங்கள் இதன் டாட் பிராடக்ட் என்ன மாணவர் 0 சுழியம் என்பது சரி எனவே இது ஒரு டேன்ஜென்ஷியல் பீல்ட் இப்போது இந்த நபரை இங்கே பார்த்ததும் இந்த எக்ஸ்பிரஷனை இங்கே பார்த்ததும் இதை மேலும் எளிதாக்க முடியுமா இதை நாம் ∇ϕ ·n ny nx 0 என்று எழுதலாமா அது ஒன்றுமில்லை ஆனால் ∇ϕ ·n t மாணவர் எச் டேன்ஜென்ஷியல் எச் டேன்ஜென்ஷியல் பீல்டை நாங்கள் கண்டுபிடித்துள்ளோம் எனவே எனக்கு கிடைத்தது என்னவென்றால் Htanjω0∇ϕ·nt நாம் இதை அடைவதற்கு பொறுமையாக சில வேலைகளை செய்ய வேண்டி இருக்கிறது வெக்டர் கிராஸ் ப்ரொடக்ட் மற்றும் டாட் ப்ரொடக்ட் போன்றவற்றில் நாம் வேலை செய்ய வேண்டும் இது உடன் பணிபுரிவது உங்களுக்குத் தெரியும் இறுதியாக நாம் சொல்ல வருவது என்னவென்றால் இதுதான் டேன்ஜென்ஷியல் பீல்ட் இது பௌண்டரியில் பாதுகாக்கப்பட வேண்டியது இதன் மூலம் நாம் புரிந்து கொள்வது என்ன எனவே இது ∇1·n∇2·n S ல் உள்ளது என்று கூறுகிறது எனவே நாங்கள் செய்ததெல்லாம் நமக்கு காந்தப்புலம் தேவைப்பட்டது எனவே நாம் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்களுடன் maxwell's equation துவங்கினோம் இது E இன் அடிப்படையில் H ஐ வெளிப்படுத்த எங்களுக்கு அனுமதித்தது எனவே நான் H க்கு ஒரு வெளிப்பாட்டைப் பெற்றேன் H க்கான வெளிப்பாடு எனக்கு கிடைத்தபோது எனக்குHtan ஐக் கொடுக்கும் வெளிப்பாட்டைப் பெற முயற்சிக்கிறேன் கிராட் ஃபை மற்றும் டான்ஜென்ஷியல் புலம் ஆகியவற்றின் அடிப்படையில் இதை எழுத நான் இயற்கணிதத்தை நியாயமான அளவு செய்ய வேண்டியிருந்தது இதற்குதான் நான் இங்கு வந்தேன் அது சமமாக இருக்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன் அது எனக்கு இந்த எல்லை நிலையை அளித்தது எனவே இந்த வகையான எங்கள் டெரிவேஷன் ஐ நீங்கள் முதன்முதலில் பார்க்கும்போது அது கொஞ்சம் மிரட்டுவதாக தோன்றலாம் ஆனால் நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்யும்போது அது பெரிய விஷயமில்லை என்பதை உணரலாம் மீதமுள்ள விஷயங்கள் இதைத் திரும்பத் திரும்பச் செய்கின்றன பிரச்சினையின் எல்லையைப் பற்றி புத்திசாலித்தனமாக இருப்பதை நீங்கள் அறிவீர்கள் அதைக் கவனியுங்கள் நீங்கள் என்னிடம் சொல்லும் வரை மேற்பரப்பு முற்றிலும் பொதுவானதாக இருக்க வேண்டும் நான் மிகவும் விசேஷமாக எதுவும் செய்ய முடியாது எனக்கு ஒரு செவ்வக பௌண்டரியோ அல்லது வட்ட பௌண்டரியோதான் வேண்டும் என்றில்லை எந்த வகையான பௌண்டரியாக இருந்தாலும் சரிதான் இங்கே இருப்பவை தான் சமன்பாடுகளின் இறுதி தொகுப்புகள் ஆகும் இவற்றில் அன்னோண்கள் உள்ளன அவை∇ϕ·n மற்றும் ϕ ஆக இவை இரண்டு சமன்பாடுகள் இரண்டு வேறியபிள்கள் எனவே இது என்ன வகையான இன்டெகிரல் சமன்பாடு என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் நாம் பல்வேறு வகையான இன்டெகிரல் சமன்பாடுகளை ஆய்வு செய்துள்ளோம் ஆனால் இதில் ஒரு சிறிய மாறுபாடு உள்ளது எனவே இது ஒரு ஃப்ரெட்ஹோம் அல்லது வோல்டெரா போல இருக்கிறதா ஃப்ரெட்ஹோம் ஏனெனில் ஒருங்கிணைப்பின் வரம்புகள் தெரியவில்லை எனவே இது முதல் வகையை போன்று தெரிகிறதா அல்லது இரண்டாம் வகையைப்போன்று தோன்றுகிறதா எப்படி இருக்கும் அன்னோண்கள் உள்ளேயும் வெளியேயும் அல்லது இன்டெகிரல் சைன் கு உள்ளே உள்ளதா மாணவர் உள்ளே உள்ளே மட்டும்தான் ஆகவே இதை நாம் முதல் வகை என்று கூறலாம் ஆனால் இதில் உள்ள வித்தியாசம் என்னவென்றால் இப்பொழுது எனக்கு இரண்டு வேறியபிள் கள் உள்ளன எனவே இவை உண்மையில் இணைந்த சமன்பாடுகளின் அமைப்பாகும் ஆகவே இது ஒரு சமன்பாடு மற்றும் ஒரு வேறியபிள் கொண்டதல்ல மாறாக இரண்டு சமன்பாடுகளில் இரண்டு வேறியபிள்களை கொண்டது இவைகள் ஃப்ரெட்ஹோம் தொகையீடு சமன்பாடுகளின் இணைந்த முதல் வகையை சேர்ந்த அமைப்பாகும் இரண்டு எளிய சமன்பாடுகளை விவரிக்க பல முறைகள் உள்ளன இதை எவ்வாறு தீர்ப்போம் உண்மையில் இந்த சமன்பாடுகளைத் தீர்ப்பதில் இப்போது பெரிய மர்மம் எதுவும் இல்லை செயல்முறை என்னவென்று நாம் முன்பே அறிந்திருக்கிறோம் நாம் முந்தைய ப்ரபலத்தில் செய்ததையே மீண்டும் செய்வோம் நீங்கள் முதலில் என்ன செய்வீர்கள் எந்த சமன்பாட்டை தீர்க்க வேண்டுமோஅதை முதலில் டிஸ்கிரிட்டிஸிஸ் செய்வோமா ஆகையால் இப்பொழுது டிஸ்கிரிட்டிசைஸஷன் செய்வோம் அதற்கடுத்த முக்கியமான வாய்ப்பு என்ன பேசிஸ் பன்க்ஷன் நான் இப்பொழுது பேசிஸ் பன்க்ஷனை தேர்ந்தெடுத்து இந்த சமன்பாடுகளின் அமைப்பை தீர்க்க வேண்டும் இதுவரை நாம் படிக்காத பகுதிகள் என்ன மாணவர்களே ஆகையால் அவற்றை கிரீன் பன்க்ஷனின் மற்றோரு தொகுதியில் பார்ப்போம் ஆக எவ்வாறு இந்த சமன்பாடுகள் நாம் முன்பு பார்த்த அவைகளை விட வித்தியாசமானது ஏனென்றால் அதன் கலப்புத் தன்மை மற்றும் பவுண்டரி இன்டெகிறல் எனவே எவ்வாறு இந்த சமன்பாடுகள் முந்தையவற்றிலிருந்து வித்தியாசமானது இணைந்த இயல்பு காரணமாக இருந்தன மேலும் இவை எல்லை ஒருங்கிணைப்புகளாகும் முன்னதாக நான் சொன்னது வால்யுமை நாம் பகுதிகளாக பிரிக்கிறோம் எனவே இவை சமன்பாடுகளின் இறுதித் தொகுப்புகள் இதனை தீர்ப்பதால் நமக்கு கிராட் ஃபை டாட் என் ஹாட் பை 1 ∇·n1கிடைக்கிறது இதனை ஹுஜென்ஸ்Hugen's கோட்பாட்டில் மாற்றீடு செய்தால் என்னால் பீல்டை எல்லா இடங்களிலும் பெற முடியும் மாற்றீட்டைக் கொடுக்கிறது அதுதான் அடிப்படை யோசனை இது தெளிவானது எனவே நாம் எப்படி இந்த கிரேடு விவரத்தை தீர்ப்பது என்பதைப் பற்றி பார்ப்போம் மாணவர் நாம் அவற்றைத் துண்டிக்கத் தேவையில்லை சமன்பாடுகளின் நேரியல் அமைப்பை உருவாக்குவதால் அவற்றைத் தீர்க்கலாம் மேலும் அதை Ax b என தீர்க்கலாம் அப்படித்தானே அதை தீர்க்கவேண்டும் அதில் தீர்ப்பதில் அரிதான விஷயம் ஒன்றுமில்லை அதாவது வேறியபிலில் எந்த மாற்றமும் செய்யவேண்டியதில்லைஆகவே வேறு ஒரு தொகுப்பில் அவை எங்கே பிரிக்கப்பட்டது அல்லது அது எங்கே தேவைப்படவில்லை வெறும் டிசிகிரெட்டைசேஷன் மற்றும் பேசிஸ் பங்க்ஷனை தேர்ந்தெடுக்கலாம் இந்த விதிமுறைகளை மதிப்பிடுவதற்கு நிறைய வேலைகள் செய்ய வேண்டியுள்ளது நான் உங்களுக்கு 1 குறிப்பை மட்டும் தருகிறேன் சவால் என்னவாக இருக்கும் இந்த பௌண்டரியில் உங்கள் வேறியபில் ஆஃப் இன்டெகிரேஷன் என்னவாக இருக்கும் ப்ரைமுட் அல்லது அன் ப்ரைமுட் மாணவர் அன் ப்ரைமுட் அன் ப்ரைமுட் r r' புள்ளிகளாக இருக்கும் r r' g1 இயல் வரையறைக்கு திரும்ப செல்லும் போது என்ன நடக்கும் டெல்டா பங்ஷன் r r' இல் இருக்குமா எனவே இது ஒரு விசேஷ குணம் கொண்டது எனவே இந்த ஒருங்கிணைப்புகளின் மதிப்பீட்டை ஒரு ஒருமைப்பாட்டின் முன்னிலையில் நாம் செய்ய வேண்டும் எனவே அங்கே கொஞ்சம் கவனமாக வேலை தேவைப்படுகிறது பின்னர் மீதமுள்ளவை எளிமையானவை ஆனால் அதைப் பெறுவீர்கள் அதை நீங்கள் மிக விரிவாகத் தீர்ப்பீர்கள்